செயலற்ற பாசிவ் மற்றும் செயலில் ஆக்டிவ் உள்ள வடிப்பான்கள் மற்றும் குறைந்த பாஸ் வடிப்பானாக op amp அறிமுகம் இந்த விரிவுரைக்கு வருக இந்த விரிவுரையில் செயல்பாட்டு பெருக்கியின் ஒப்ரேஷனல்ஆம்ப்ளிபையர் இன் மற்றொரு பயன்பாட்டைக் காண்போம் முந்தைய விரிவுரையில் நாம் குணாதிசயங்களைக் கண்டோம் பின்னர் சுற்றுசர்க்யூட் களைப் பார்த்தோம் பின்னர் வெவ்வேறு சர்க்யூட்களின் அலைவடிவங்களுக்கு வேவ் பார்ம் அந்த சர்க்யூட்களை எவ்வாறு வடிவமைக்க முடியும் என்பதைப் பார்த்தோம் எடுத்துக்காட்டாக இன்டகிரேட்டர் மற்றும் டிஃபரன்ஸ் சியேட்டர் இன்டகிரேட்டர் மற்றும் டிஃபரன்ஸ் சியேட்டர் அவற்றை ஒரு வடிப்பானாகப் பில்டராக பயன்படுத்தலாம் என்று சொன்னேன் எனவே செயல்பாட்டு பெருக்கியை ஒப்ரேஷனல் ஆம்ப்ளிபையர் ஐ ஃபில்டர்களாக எவ்வாறு பயன்படுத்தலாம் மற்றும் சரியாக வடிகட்டி பில்டர் என்றால் என்ன என்று பார்ப்போம் எனவே உதாரணமாக ஒரு வடிப்பானைப் பில்டர் ஐ பற்றி நீங்கள் நினைத்தால் மனித மூக்கு என்பது வடிகட்டி பில்டர் ஒரு விரைவான எடுத்துக்காட்டு கொடுக்க வேண்டுமெனில் மூக்கு என்பது வடிகட்டி பில்டர் எனவே தேநீரின் உதாரணத்தைப் பற்றி பேசினால் தேயிலை இலைகளிலிருந்து பால் அல்லது தேநீரை வடிகட்ட நாம் பயன்படுத்தும் துவாரம் வடிகட்டி பில்டர் ஆகும் எனவே அதே வழியில் சரியாக வடிகட்டி என்றால் என்ன பொருள் அல்லது ஒரு அமைப்பு அல்லது ஒரு கருவி அல்லது ஒரு சாதனம் அல்லது நாம் பயன்படுத்தக்கூடிய ஒரு சாதனம் அல்லது ஒரு உறுப்பு பற்றி நீங்கள் பேசினால் அது ஒரு உறுப்பு எனவே தேவையற்றவற்றை அகற்ற நமக்கு உதவும் எதுவும் வடிகட்டி ஆகும் தேவையற்ற சிக்னல்கள் சமிக்ஞைகள் தேவையற்ற விஷயங்கள் அனைத்தும் வடிகட்டுவது ஆகும் எனவே நீங்கள் எலக்ட்ரானிக்ஸ் பற்றி பேசும்போது இது தேவையற்ற சிக்னல்களை வடிகட்டுகிறது மேலும் இது விரும்பிய சிக்னல்களைப் பெற நமக்கு உதவும் இது விரும்பிய சிக்னல் ஐ அனுப்ப அனுமதிக்கும் மற்றும் தேவையற்ற சிக்னல் ஐ தடுக்க அல்லது நிறுத்தப்படும் இன்று செயல்பாட்டு பெருக்கியைப் ஒப்ரேஷனல் ஆம்ப்ளிபையர் ஐப் பயன்படுத்தி வெவ்வேறு வகையான வடிப்பான்களை பில்டர்களை எவ்வாறு வடிவமைக்க முடியும் என்பதைப் பார்ப்போம் எனவே நான் செயல்பாட்டு பெருக்கியைப் ஒப்ரேஷனல் ஆம்ப்ளிபையர் ஐப் பற்றி பேசும்போது ஒப் ஆம்பின் பண்புகள் உங்களுக்குத் தெரியும் எனவே வடிப்பான்களை பில்டர்களை நாம் எவ்வாறு வடிவமைக்க முடியும் என்பதைப் புரிந்துகொள்வது உங்களுக்கு எளிதாக இருக்கும் இப்போது வடிப்பான்கள் பில்டர்கள் பல வகைகளில் உள்ளன நாம் பயன்படுத்தும் கூறுகளின் காம்போனென்ட்ஸ் அடிப்படையில் இந்த குறிப்பிட்ட விரிவுரையில் விவாதிக்கப் போகிறோம் மேலும் அதில் அலைவரிசைகளை ஃபிரீயூன்சிகளை பொறுத்து அது லோ பாஸ் வடிப்பானா ஃபில்டர் ஆ அது ஹை பாஸ் வடிப்பானா ஃபில்டர் ஆ அது அதிர்வெண் ஃபிரீயூன்சி கற்றை ஐ மட்டுமே கடக்குமா அது ஒரு குறிப்பிட்ட அதிர்வெண்ணை ஃபிரீயூன்சி மட்டுமே நிராகரிக்குமா என்பதைப்பொறுத்தும் அவைகள் செயல்படப் போகும் அதிர்வெண்ணின் ஃபிரீயூன்சி அடிப்படையில் அதைப் பொறுத்து வடிப்பான்களுக்கும் ஃபில்டர் பெயரிடுகிறோம் எனவே சரியாக வடிப்பான்கள் ஃபில்டர்கள் என்ன என்பதைப் பார்ப்போம் மேலும் செயல்பாட்டு பெருக்கியைப் ஒப்ரேஷனல் ஆம்ப்ளிபையர் ஐப் பயன்படுத்தி வடிப்பான்களை ஃபில்டர்கள் எவ்வாறு வடிவமைக்க முடியும் எனவே இது எங்கள் வகுப்பு எண் 11 ஃபில்டர்களைப் பார்ப்போம் வடிப்பான்கள் ஃபில்டர்கள் என்னவென்று பார்ப்போம் எனவே நீங்கள் கவனித்தால் வடிப்பானின் ஃபில்டர் இன் வரையறை மிகவும் எளிதானது வடிப்பான்கள் ஃபில்டர்கள் சிக்னல்களை அனுப்பும் திறன் கொண்ட சர்க்யூட் அதிர்வெண் ஃபிரீயூன்சி கற்றை ஐ ற்குள் குறிப்பிட்ட வரையறைக்குள் சிக்னல்களை அனுப்பும் திறனை நீங்கள் காணலாம் கற்றைக்கு வெளியே அதிர்வெண்களின் ஃபிரீயூன்சி ன் சிக்னல்களை நிராகரிக்கும் அல்லது தடுக்கும் போது இது ஃபிரீயூன்சிகளின் கற்றை ஐ பாஸ் அல்லது கடந்து செல்ல மட்டுமே அனுமதிக்கும் எனவே கடத்தப்படவேண்டிய அதிர்வெண் கற்றையைத் தேர்ந்தெடுத்து கற்றைக்கு வெளியே சிக்னல்களை நிராகரிக்க அல்லது தடுக்கப் போகிறீர்கள் என்றால் நீங்கள் வடிப்பான்களைப் ஃபில்டர்கள் பயன்படுத்தலாம் வடிகட்டியின் இந்த பண்பு அதிர்வெண் ஃபிரீயூன்சி தேர்ந்தெடுப்பு என்றும் அழைக்கப்படுகிறது நீங்கள் ஃபிரீயூன்சிகளின் கற்றையிலிருந்து அல்லது மொத்த ஃபிரீயூன்சிகளிலிருந்து ஒரு குறிப்பிட்ட ஃபிரீயூன்சிகளைத் தேர்ந்தெடுப்பதால் இது ஃபிரீயூன்சி தேர்ந்தெடுப்பு என்றும் அழைக்கப்படுகிறது இப்போது அடுத்தது வடிப்பான்கள் ஃபில்டர்கள் பாசிவ் பாசிவ் ஃபில்டர்களாக இருக்கலாம் செயலில் உள்ள ஆக்டிவ் ஃபில்டர்களாக இருக்கலாம் எனவே பாசிவ் ஃபில்டர் என்றால் நீங்கள் என்ன குறிப்பிடுகிறீர்கள் சி ஆர் எல் அல்லது ஆர் யைப் பயன்படுத்தி உருவாக்கப்பட்ட சர்க்யூட்கள் மின்தடையம் ரெசிஸ்டர் மற்றும் மின்தேக்கி கெப்பாசிட்டர் அல்லது மின்தடையம் ரெசிஸ்டர் மற்றும் மின்தூண்டி இண்டக்டர் அல்லது ரெசிஸ்டர் கெப்பாசிட்டர் மற்றும் ஒரு இண்டக்டர்யைப் பயன்படுத்தினால் இவை பாசிவ் பாசிவ் வடிப்பான்கள் ஃபில்டர்கள் என்று அழைக்கப்படுகின்றன அனைத்து பாசிவ் கூறுகளும் பாசிவ் காம்போனென்ட்ஸ்களும் என்ன என்பதை நாம் ஏற்கனவே பார்த்தோம் இப்போது நீங்கள் செயலில் உள்ள வடிப்பான்களைப் ஆக்டிவ் ஃபில்டர் ஐ பற்றி பேசும்போது ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட செயல்பாட்டு பெருக்கிகள் ஒப்ரேஷனல் ஆம்ப்ளிபையர் அல்லது வேறு ஏதேனும் ஆம்ப்ளிபையர் ஐப் பயன்படுத்தும் சர்க்யூட் மின்தடையம் ரெசிஸ்டர் மற்றும் மின்தேக்கிகளுக்கு கெப்பாசிட்டர்களுக்கு கூடுதலாக அது உங்கள் செயலில் உள்ள ஆக்டிவ் வடிப்பானாக ஃபில்டர் ஆக இருக்கும் ஆக்டிவ் ஃபில்டர்களின் பயன்கள் யாவை என்பதைப் பார்த்தால் நீங்கள் ஏன் ஆக்டிவ் ஃபில்டர்களைப் பயன்படுத்த வேண்டும் ஏன் ஆக்டிவ் ஃபில்டர்களைப் பயன்படுத்த வேண்டும் பாசிவ் ஃபில்டர்களைப் பயன்படுத்தி ஏன் சர்க்யூட்களை உருவாக்க முடியாது பாசிவ் ஃபில்டர்களை விட ஆக்டிவ் ஃபில்டர்களின் நன்மைகள் என்ன நன்மைகள் என்ன என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஒவ்வொன்றாக பார்ப்போம் முதல் நன்மை என்னவென்றால் ஆக்டிவ் ஃபில்டர்கள் தேவைப்படும் கேயின் ஐ வழங்க வடிவமைக்க முடியும் ஆக்டிவ் ஃபில்டர்களில் ஆதாயத்தை கேயின் ஐ மாற்றலாம் எனவே பாசிவ் ஃபில்டர்களைப் போல எந்தவிதமான தேய்வும் இல்லை நாம் பாசிவ் ஃபில்டர்களைப் பயன்படுத்தினால் தேய்வு இருக்கும் மற்றும் இழப்பும் இருக்கும் எனவே நாம் ஆக்டிவ் ஃபில்டர்களைப் பயன்படுத்தலாம் மேலும் ஆதாயத்தை கேயின் ஐ வழங்க முடியும் அதுதான் முதல் நன்மை இரண்டாவது நன்மை என்னவென்றால் அதிக இன்புட் ரெசிஸ்டன்ஸ் மற்றும் ஒப் ஆம்பின் குறைந்த அவுட்புட் ரெசிஸ்டன்ஸ் காரணமாக சுமையேற்ற சிக்கல் இல்லை ஒப் ஆம்ப் பண்புகளை நாம் கண்டிருக்கிறோம் ஓப்பம்பின் இரண்டு பண்புகள் உயர்ஹை இன்புட் இம்பிடிடென்ஸ் மற்றும் குறைந்தஅவுட்புட் இம்பிடிடென்ஸ் ஆகும் எனவே இந்த குணாதிசயங்கள் காரணமாக சுமையேற்ற விளைவை அகற்ற இது நமக்கு உதவும் மேலும் சோதனைகளிலும் சுமையேற்ற விளைவைக் காண்பீர்கள் சோதனைகளைச் செய்யும்போது சுமையேற்ற விளைவு எவ்வாறு அகற்றப்படும் என்பதைப் பார்ப்போம் எனவே ஒரு ஒப் ஆம்பைப் பயன்படுத்தும்போது நன்மை என்னவென்றால் சுமையேற்ற விளைவைத் தவிர்க்கலாம் எனவே ஆக்டிவ் ஃபில்டர்களில் சுமையேற்ற சிக்கல் இல்லை பாசிவ் வடிகட்டியின் மூன்றாவது நன்மை என்னவென்றால் பலவிதமான மலிவான விலையில் ஒப் ஆம்ப் கிடைப்பதால் ஆக்டிவ் ஃபில்டர்களின் செலவு குறைந்தவை நீங்கள் ஒப் ஆம்ப் 741 ஐ மொத்தமாக வாங்கினால் அது உங்களுக்கு 10 பைசா INR 10 முதல் 15 பைசா INR வரை கொடுக்கும் எனவே நீங்கள் மொத்தமாக வாங்கலாம் இது மிகவும் மலிவானது எனவே ஆக்டிவ் ஃபில்டர்களை ஏன் உருவாக்கக்கூடாது நாம் அவ்வளவு பணத்தை செலவிட வேண்டியதில்லை மேலும் நன்மையாக எந்த சுமையேற்ற விளைவையும் நாம் காண முடியாது மேலும் கேயின் ஐயும் மாற்றலாம் எனவே பாசிவ் ஃபில்டர்களை விட ஆக்டிவ் ஃபில்டர்களில் பல நன்மைகள் உள்ளன எனவே எல்லோருடைய விருப்பமாக அமைவது ஆக்டிவ் பில்டரே இப்போது ஆக்டிவ் ஃபில்டர்களின் பயன்பாடுகள் என்ன ஆக்டிவ் ஃபில்டர்கள் முக்கியமாக தகவல் தொடர்பு மற்றும் செயலாக்க ப்ராசஸ்சிங் சர்க்யூட்கள் மற்றும் சிக்னல் செயலாக்க ப்ராசஸ்சிங் சர்க்யூட்களில் பயன்படுத்தப்படுகின்றன எனவே தகவல்தொடர்பு அடிப்படையிலான பயன்பாடுகளில் பெரும்பாலானவை ஃபில்டர்களின் பயன்பாட்டையும் குறிப்பாக ஆக்டிவ் ஃபில்டர்களையும் பார்ப்போம் பொழுதுபோக்கு மருத்துவ மின்னணுவியல் மெடிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் போன்ற பரவலான பயன்பாடுகளிலும் அவைகள் பயன்படுத்தப்படுகின்றன எனவே ஒரு ஃபில்டர் ஐ நாம் எவ்வாறு வடிவமைக்க முடியும் அல்லது வேறொரு விரிவுரையின் ஒரு பகுதியாக இருக்கக்கூடிய மருத்துவ மின்னணுவியல் மெடிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் ஃபில்டர்யை நீங்கள் எவ்வாறு பயன்படுத்தலாம் ஆனால் ஒப்ரேஷனல் ஆம்ப்ளிபையர் ஐ ஒரு ஃபில்டர் ஆக எவ்வாறு பயன்படுத்தலாம் என்பதைப் புரிந்துகொண்டவுடன் அதை எங்கு பயன்படுத்தலாம் பயன்படுத்தப்பட வேண்டும் மற்றும் பயன்பாடுகள் என்ன என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் எனவே ஃபில்டர்களின் முக்கிய பயன்பாடு தகவல் தொடர்பு கம்யூனிகேஷன் சர்க்யூட்களில் உள்ளது இதன் பொருள் நீங்கள் எந்தவொரு தகவல்தொடர்பு கம்யூனிகேஷன் சர்க்யூட்களையும் பார்க்கும்போது அதில் சில ஆக்டிவ் ஃபில்டர்கள் உள்ளதா இல்லையா என்பதைப் பார்க்க முயல்கிறீர்கள் அதே வழியில் சிக்னல் செயலாக்க ப்ராசஸ்சிங் கருவிகள் மின்னணுவியலில் எலக்ட்ரானிக்ஸ் அதே வழி மற்றும் பொழுதுபோக்கு நோக்கத்திற்காக அதே வழி பயன்படுத்தப்படுகிறது பொழுதுபோக்கு என்று சொல்லும்போது பொழுதுபோக்கு என்றால் என்ன நாம் வீடியோ கேம் விளையாடுகிறோம் என்பதும் வீடியோ கேமில் நாம் வடிவமைக்கும் சர்க்யூட்டில் சில ஃபில்டர்கள் உள்ளன என்பதும் இதன் பொருள் இரண்டு நிமிடங்களுக்கு முன்பு நான் சமீபத்தில் அல்லது சரியாக பேசிய சுமையேற்ற விளைவுகளின் சில நன்மைகளைப் பார்ப்போம் எனவே பாசிவ் ஃபில்டர்களை விட ஆக்டிவ் ஃபில்டர் ஐப் பயன்படுத்தினால் சுமையேற்ற விளைவு எவ்வாறு அகற்றப்படும் நீங்கள் சோதனை பகுதியிலும் காண்பீர்கள் எனவே இப்போது ஆக்டிவ் ஃபில்டர் இன் நான்கு அடிப்படை பிரிவுகள் என்ன என்பதைப் பார்ப்போம் முதல் வகை லோ பாஸ் ஃபில்டர் இரண்டாவது ஒரு ஹை பாஸ் ஃபில்டர் மூன்றாவது ஒரு பேண்ட் பாஸ் ஃபில்டர் நான்காவது ஒரு பேண்ட் நிராகரிக்கும் ரிஜெக்ட் reject ஃபில்டர் இந்த ஃபில்டர்கள் ஒவ்வொன்றையும் ஆர் சி ஆர் எல் அல்லது ஆர் சி சர்க்யூட் உடன் இணைந்த ஆக்டிவ் எலிமெண்ட் உறுப்பு எனப்படும் ஓப்பாம்பைப் பயன்படுத்துவதன் மூலம் உருவாக்க முடியும் இரண்டாவதாக டிஜிட்டல் கணினி அல்லது சிறப்பு நோக்கம் கொண்ட டிஜிட்டல் வன்பொருளைப் ஹார்ட்வேர் பயன்படுத்தி டிஜிட்டல் ஃபில்டர்கள் செயல்படுத்தப்படுகின்றன இப்போது இது அனலாக் அல்லது டிஜிட்டல் என்பதை அடிப்படையாகக் கொண்டு இரண்டு வகையான ஃபில்டர்கள் உள்ளன எனவே இது அனலாக் ஃபில்டர்களாக இருக்கலாம் அல்லது அது டிஜிட்டல் ஃபில்டர்களாக இருக்கலாம் இப்போது வகையின் அடிப்படையில் நான்கு லோ பாஸ் ஹை பாஸ் பேண்ட் பாஸ் பேண்ட் ரிஜெக்ட் உள்ளன ஆனால் நீங்கள் ஒரு டிஜிட்டல் ஃபில்டர் ஐ உருவாக்க விரும்பினால் டிஜிட்டல் கணினியைப் பயன்படுத்தி செயல்படுத்தலாம் அல்லது சிறப்பு நோக்கம் டிஜிட்டல் வன்பொருள் ஹார்ட்வேர் அதைப் பயன்படுத்தி செயல்படுத்தலாம் அனலாக் ஃபில்டர்கள் ஐ பாசிவ் அல்லது ஆக்டிவ் என வகைப்படுத்தப்படலாம் மேலும் அவை பொதுவாக R L மற்றும் C கூறுகள் காம்போனென்ட்ஸ்கள் மற்றும் செயல்பாட்டு பெருக்கிககளால் ஒப்ரேஷனல் ஆம்ப்ளிபையர் செயல்படுத்தப்படுகின்றன எனவே ஃபில்டர்யின் முக்கிய இரண்டு பிரிவுகள் டிஜிட்டல் மற்றும் அனலாக் ஆகும் உங்களில் மேலும் ஆக்டிவ் மற்றும் பாசிவ் ஆக உள்ளது மற்றும் நம்மிடம் லோ பாஸ் ஃபில்டர்கள் ஹை பாஸ் ஃபில்டர்கள் பேண்ட் பாஸ் ஃபில்டர்கள் மற்றும் பேண்ட் ரிஜெக்ட் ஃபில்டர்கள் உள்ளன எனவே லோ பாஸ் ஃபில்டர் இன் அடிப்படை ஃபில்டர் பதிலைப் ரெஸ்பான்ஸ் ஐ பார்ப்போம் எனவே லோ பாஸ் ஃபில்டர் என்றால் என்ன இது குறைந்த லோ ஃபிரீயூன்சிகளைக் கடக்கும் என்று பொருள் எனவே உங்களிடம் 0 முதல் 1 கிலோஹெர்ட்ஸ் ஃபிரீயூன்சி இருந்தால் நான் 0 முதல் 200 ஹெர்ட்ஸ் வரை ஃபிரீயூன்சிகளை மட்டுமே அனுப்ப விரும்புகிறேன் 200 ஹெர்ட்ஸ் அதற்குப் பிறகு எந்த ஃபிரீயூன்சிகளையும் கடக்கக்கூடாது என்றால் நான் லோ பாஸ் ஃபில்டர் ஐ வடிவமைக்க முடியும் இது குறைந்த லோ ஃபிரீயூன்சிகளைக் கடக்க அனுமதிக்கும் மற்றும் ஒரு குறிப்பிட்ட ஃபிரீயூன்சிற்கு மேலே அதிக ஃபிரீயூன்சிகளைத் தடுக்கும் அந்த ஃபிரீயூன்சி கிரிட்டிக்கல் ஃபிரீயூன்சி fc என அழைக்கப்படுகிறது லோ பாஸ் ஃபில்டர் குறைந்த ஃபிரீயூன்சி சிக்னல்களை மூலத்திலிருந்து ஆரம்ப இடம் source லோடு ற்கு எளிதாக அனுப்ப அனுமதிக்கிறது ஆரம்ப இடம் source சோர்ஸ் உள்ளது ஒரு மின்தடை ரெசிஸ்டர் R ஒரு மின்தேக்கி கெப்பாசிட்டர் C உள்ளது இப்போது ஒரு பாஸ் ஃபில்டர் லோ ஃபிரீயூன்சி சிக்னல்களை எளிதில் கடந்து செல்ல அனுமதிக்கிறது ஆனால் ஹை ஃபிரீயூன்சி சிக்னல்களை கடக்க கடினமாக அனுமதிக்கிறது எனவே லோ பாஸ் வடிப்பானின் ஃபில்டர் இன் சிறந்த ரெஸ்பான்ஸ் ஐ நீங்கள் கண்டால் இது இப்படி இருக்கும் நீங்கள் y அச்சில் கேயின் பெற்றிருக்கிறீர்கள் உங்களுக்கு x அச்சில் ஃபிரீயூன்சி உள்ளது பின்னர் நீங்கள் ஃபில்டர் ஐ வடிவமைக்க வேண்டும் இது ஃபிரீயூன்சி fc அல்லது fh க்கு மேலே ஃபிரீயூன்சி கடந்து செல்ல அனுமதிக்காது இந்த ஃபிரீயூன்சிற்குக் கீழே உள்ள ஃபிரீயூன்சிகள் மட்டுமே கடந்து செல்ல அனுமதிக்கப்படும் எனவே நீங்கள் ஒரு தெளிவான வெட்டு காணலாம் மற்றும் அது ஒரு சுவர் போல் தெரிகிறது இந்த குறிப்பிட்ட பேண்ட் ற்குள் ஃபிரீயூன்சிகளை மட்டுமே அனுமதிக்க விரும்புவதால் தெளிவான மாற்றத்தைக் காணலாம் இந்த கற்றைக்கு பேண்ட் ற்கு மேலே உள்ள எந்த ஃபிரீயூன்சிகளையும் கடந்து செல்ல அனுமதிக்கக்கூடாது எனவே இந்த ஃபிரீயூன்சி கடந்து செல்ல அனுமதிக்கப்படுகிறது அதனால்தான் இது பேண்ட் பாஸ் என்று அழைக்கப்படுகிறது இந்த ஃபிரீயூன்சி கடந்து செல்ல அனுமதிக்கப்படாவிட்டால் அல்லது பேண்ட் ஃபிரீயூன்சி நிராகரிக்கப்பட்டால் அது ஸ்டாப் பேண்ட் என்று அழைக்கப்படுகிறது நீங்கள் ஃபிரீயூன்சிகளை கடக்க முடியும் நீங்கள் ஃபிரீயூன்சிகளை நிறுத்தலாம் இது லோ பாஸ் பாசிவ் ஃபில்டர் அல்லது லோ பாஸ் ஆக்டிவ் ஃபில்டர் இன் ஐடியல் பதிலாகும் ரெஸ்பான்ஸ் ஆகும் ஆனால் உண்மையான ரெஸ்பான்ஸ் ஐக் காணும்போது நீங்கள் என்ன பார்ப்பீர்கள் நீங்கள் நிறைய விஷயங்களைக் காண்பீர்கள் முதலாவதாக இங்கே கட் ஆஃப் ஃபிரீயூன்சி இருப்பதை நீங்கள் காண்கிறீர்கள் இது உண்மையில் சீரான ideal ஐடியல்பிளாட் இல் இருந்திருக்க வேண்டும் ஆனால் உண்மையில் நீங்கள் பரிசோதனையைச் செய்யும்போது உண்மையான ரெஸ்பான்ஸ் உங்கள் சீரான ideal ஐடியல் ரெஸ்பான்ஸ் ஐ விட வித்தியாசமாக இருக்கும் இங்கே நீங்கள் காண்பது மெதுவாகச் செல்லும் அது குறிப்பிட்ட ஃபிரீயூன்சியில் நிறுத்தப்படும் ஆனால் ஃபிரீயூன்சிகள் மைனஸ் 3 டிபி அல்லது மொத்த வோல்டேஜ் இன் 70 சதவிகிதம் மட்டுமே அனுமதிக்கப்பட்டன என்று நாம் கருதுவோம் நாம் பார்த்தபடி இது பாஸ் பேண்ட் மற்றும் இது அலைவரிசைபேண்ட் வித் இது ஃபிரீயூன்சி இது y அச்சின் கேயின் மற்றும் x அச்சு ஃபிரீயூன்சி இப்போது இந்த சாய்வு ஸ்லோப் ரோல் ஆஃப் வீதம் என்று அழைக்கப்படுகிறது சரியா எனவே இது ஒற்றை துருவ சிங்கிள் போல் pole ஆர் சி ஃபில்டர் இன் ரெஸ்பான்ஸ் இது மாற்றப்பகுதி டிரான்சிஷன் ரிஜன் இதற்கான ரோல் ஆஃப் வீதம் ஒரு டிகேட் ற்கு மைனஸ் 20 டி இது உங்கள் ஸ்டாப் பேண்ட் ரிஜன் ஐத் தவிர வேறில்லை எனவே இப்போது நீங்கள் இரண்டு மூன்று சொற்களைப் பார்த்திருக்கிறீர்கள் முதல் சொல் டிரான்சிஷன் ரிஜன் டிரான்சிஷன் ரிஜன் என்பது பாஸ் பேண்டிலிருந்து ஸ்டாப் பேண்ட் மாற்றப்பகுதி இரண்டாவது சிங்கிள் போல் ஒற்றை துருவ ஆர் சி ஃபில்டர் இன் ரெஸ்பான்ஸ் சிங்கிள் போல் ஒற்றை துருவ ஆர் சி ஃபில்டர் என்றால் என்ன ஒரே ஒரு ஆர் மட்டுமே உள்ளது ஒரே ஒரு சி மட்டுமே உள்ளது நான் மின்தடையங்களைரெசிஸ்டர்களை அதிகரித்து மின்தேக்கிகளை கெப்பாசிட்டர்களை அதிகரித்துக்கொண்டே இருந்தால் இரு துருவ ஆர் சி சர்க்யூட் மூன்று துருவ ஆர் சி ஃபில்டர் மற்றும் பல இருக்கும் சரி ஒற்றை துருவ ஆர் சி வடிப்பானுக்கு எனது வீதத்தின் பங்கு ஒரு டிகேட் ற்கு மைனஸ் 20 டி பி இரு துருவ ஆர் சி வடிப்பானுக்கு எனது வீதத்தின் பங்கு ஒரு டிகேட் ற்கு மைனஸ் 40 டி பியாக இருக்கும் இரண்டு துருவ 2 போல் ஆர் சி சர்க்யூட் ஐ நாம் காணும்போது நீங்கள் பார்ப்பீர்கள் சரியா இது உங்கள் ஸ்டாப் பேண்ட் பகுதி அங்கு ஃபிரீயூன்சி நிறுத்தப்படும் எனவே லோ பாஸ் ஃபில்டர் என்பது 0 ஹெர்ட்ஸ் ஃபிரீயூன்சிலிருந்து கிரிட்டிக்கல் ஃபிரீயூன்சிற்குக் கடந்து செல்லும் வடிப்பானாகும் கிரிட்டிக்கல் ஃபிரீயூன்சி fc ஆல் குறிக்கப்படலாம் மற்றும் மற்ற எல்லா ஃபிரீயூன்சிகளையும் கணிசமாகக் வலுவிழக்கச் செய்கிறது கிரிட்டிக்கல் ஃபிரீயூன்சிற்கு மேலே உள்ள எந்த ஃபிரீயூன்சியும் அது வலுவிழக்கச் செய்கிறது வலுவிழக்கச் செய்கிறது என்றால் அது கடந்து செல்ல அனுமதிக்காது அது கடந்து செல்ல அனுமதிக்காது எனவே இது உங்கள் லோ ஃபில்டர் லோ பாஸ் ஃபில்டர் ரெஸ்பான்ஸ் ஸ்லைடு நேரத்தைப் பார்க்கவும் 1630 எனவே ஒரு ஃபில்டர் இன் பாஸ் பேண்ட் பாஸ் பேண்ட் என்றால் என்ன எனவே ஒரு ஃபில்டர் இன் பாஸ் பேண்ட் என்பது குறைந்த பட்ச இழப்புடன் ஃபில்டர் ஐ அனுப்ப அனுமதிக்கப்பட்ட ஃபிரீயூன்சிகளின் வரம்பாகும் பொதுவாக இது பாஸ் பேண்ட் ரெஸ்பான்ஸ்லில் இருந்து 3 டி பிக்கு குறைவாக வரையறுக்கப்படுகிறது டிரான்சிஷன் ரிஜன் மாற்றப்பகுதி என்றால் என்ன வீழ்ச்சி ஏற்படும் பகுதியை டிரான்சிஷன் ரிஜன் காட்டுகிறது நீங்கள் இங்கிருந்து பார்க்கிறீர்கள் இப்போது வீழ்ச்சி இங்கே நிகழ்கிறது சரியா எனவே இது ஒருடிரான்சிஷன் ரிஜன் ஸ்டாப் பேண்ட் என்பது ஒரு ஃபிரீயூன்சி வரம்பு எதில் அதிகபட்ச தேய்வு அட்டென்யேஷன் உள்ளதோ அதன் ஃபிரீயூன்சி வரம்பாகும் நீங்கள் இங்கே பார்க்கிறீர்கள் அதிகபட்ச அட்டென்யேஷன் தேய்வு attenuation இங்கே நிகழ்கிறது இது ஒரு ஸ்டாப் பேண்ட் சரியா இறுதியாக நமக்கு கிரிட்டிக்கல் ஃபிரீயூன்சி உள்ளது கிரிட்டிக்கல் ஃபிரீயூன்சி எஃப் சியால் குறிக்கப்படுகிறது கட் ஆஃப் ஃபிரீயூன்சி என்றும் அழைக்கப்படுகிறது ஏனெனில் இந்த ஃபிரீயூன்சி இது கட் ஆஃப் ஃபிரீயூன்சி என்பதை நீங்கள் காண்கிறீர்கள் இந்த ஃபிரீயூன்சிற்கு மேலே உள்ள ஃபிரீயூன்சி கடந்து செல்ல அனுமதிக்காது உண்மையான ரெஸ்பான்ஸ்லில் மெதுவாக ஃபிரீயூன்சிகள் குறைந்தபட்ச அளவு இருக்கும் பகுதிக்குச் செல்வதை நீங்கள் காண்பீர்கள் குறைந்தபட்ச எண்ணிக்கையிலான ஃபிரீயூன்சிகள் செல்ல அனுமதிக்கப்படுகின்றன சரியா எனவே கிரிட்டிக்கல் ஃபிரீயூன்சி என்பது பாஸ் பேண்டின் முடிவை வரையறுக்கிறது மற்றும் பொதுவாக ஒரு குறிப்பிட்ட புள்ளியில் எங்கே ரெஸ்பான்ஸ் 3 டிபி அல்லது 70 7 சதவிகிதம் பாஸ் பேண்ட் ரெஸ்பான்ஸ்லில் இருந்து குறைகிறதோ அதுதான் சரியா பாஸ் பேண்ட் ரெஸ்பான்ஸ்லில் 70 7 சதவிகிதம் இது இங்கே விழும்போது சரியா கிரிட்டிக்கல் ஃபிரீயூன்சி இங்கு பாஸ் பேண்டின் முடிவைத் தவிர வேறொன்றுமில்லை சரியா மேலும் இது பாஸ் பேண்ட் ரெஸ்பான்ஸ்லில் 70 7 சதவிகிதத்தைத் தவிர வேறொன்றுமில்லை அல்லது மைனஸ் 3 டிபி என்றும் நாம் கூறலாம் எனவே இவை ஒரு வடிப்பானுக்குள் உள்ள பகுதிகள் இப்போது நான் இந்த ஃபில்டர் ஐ வடிவமைக்க விரும்பினால் அது மிகவும் எளிது நான் ஒரு பதிவேட்டைப் பயன்படுத்துகிறேன் நான் ஒரு மின்தேக்கியைப்கெப்பாசிட்டர்பயன்படுத்துவேன் வோல்டேஜ் ஐப் பயன்படுத்துகிறேன் நான் பார்ப்பது இந்த சூத்திரம் உங்களுக்கு தெரியும் X 12 Π fc மின்தேக்கி கெப்பாசிட்டர் சரியா எனவே குறைந்த லோ ஃபிரீயூன்சிக்கு என்ன நடக்கும் மின்தேக்கி கெப்பாசிட்டர் மின்கடத்தியாகச் செயல்படாது எனவே குறைந்த ஃபிரீயூன்சியில் எக்ஸ்சி Xc மிக உயர்ந்தது அது மிக அதிகமாக இருக்கும் எக்ஸ் X 1 2 Π எஃப் சி fc மிக அதிகமாக உள்ளது ஏனெனில் ஃபிரீயூன்சி மிகக் குறைவு ஏன் நாம் குறைவான ஃபிரீயூன்சியில் கடந்து செல்கிறோம் ஆகவே குறைந்த ஃபிரீயூன்சியில் எக்ஸ்சி Xc அதிகமாக இருக்கும் எக்ஸ்சி Xc மிக அதிகமாக இருக்கும்போது மின்தேக்கி கெப்பாசிட்டர் ஒரு திறந்த சர்க்யூட் என்று கருதப்படுகிறது எனவே இதன் பொருள் அது நடத்துவதில்லை நான் கண்டக்டிங் என்று இல்லையா இது திறந்த சர்க்யூட் எனவே தயவுசெய்து நீங்கள் திரையில் பார்க்க வேண்டும் மின்தேக்கி கெப்பாசிட்டர் இயங்காதபோது நான் கண்டக்டிங் ஆக இருக்கும்போது இங்கே நீங்கள் இங்கே பார்க்கலாம் அதாவது இது ஒரு திறந்த சர்க்யூட் எனவே குறைந்த ஃபிரீயூன்சி கொண்ட உள்ளீட்டில் இன்புட் எந்த சிக்னல் இருந்தாலும் வெளியீட்டில் அவுட்புட் நீங்கள் காண்பீர்கள் சரியா DC ஃபிரீயூன்சி பூஜ்ஜியமாகும் Xc எல்லையற்றதாக இன்ஃபைனட் ஆக இருக்கும் சரியா டிசி என்றால் என்ன f 0 க்கு சமம் டி சிக்னலுக்கு ஃபிரீயூன்சி ஜீரோவாக இருக்கும் எனவே எக்ஸ் Xc ஆக இருக்கும் வேறு எதுவும் இல்லை ஆனால் இன்ஃபைனட் எல்லையற்றது இந்த நிபந்தனையின் கீழ் Vo இன் மதிப்பு Vin அல்லது Av மதிப்பிற்கு சமம் அதன் மதிப்பு ஒன்றிற்கு சமம் நீங்கள் பார்ப்பது என்னவென்றால் இந்த குறிப்பிட்ட நிலையில் லோ பாஸ் 0 முதல் சில ஃபிரீயூன்சிகளுக்கு எங்கள் எஃப் சி fc ஆகும் இது ஃபிரீயூன்சிகளைக் கடக்கும் மிக அதிக ஃபிரீயூன்சிகளில் என்ன நடக்கும் மிக அதிக ஃபிரீயூன்சிகளில் Xc மிகக் குறைவு மற்றும் Vin உடன் ஒப்பிடும்போது Vo சிறியது ஃபிரீயூன்சி அதிகரிக்கும் போது Av அல்லது கேயின் வீழ்ச்சியடைகிறது அல்லது படிப்படியாக குறைகிறது அதாவது நான் ஃபிரீயூன்சிகளை அதிகரித்துக்கொண்டே இருந்தால் எனது எக்ஸ்சி Xc குறைந்து கொண்டே இருக்கும் அதாவது இது இப்போது ஒரு குறுகியதாக கருதப்படுகிறது இப்போது அது கடத்தப்படவில்லை கண்டக்ட் ஆகவில்லை இந்த விஷயத்தில் குறைந்த ஃபிரீயூன்சியில் அது கடத்தப்படவில்லை கண்டக்ட் ஆகவில்லை இப்போது அது முற்றிலும் குறுகியது மற்றும் அது குறுகியதாக உள்ளது ஏனெனில் அதிக ஃபிரீயூன்சியில் Xc குறைவாக இருக்கும் அதாவது நீங்கள் காணும் வெளியீடு அவுட்புட் மெதுவாக மறைந்து போகிறது இறுதியாக இந்த குறிப்பிட்ட சர்க்யூட் வழியாக செல்லக்கூடிய ஃபிரீயூன்சி இருக்காது எனவே மின்தேக்கியின் கெப்பாசிட்டர் இன் பங்கை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் மின்தேக்கியின் கெப்பாசிட்டர் இன் பங்கை நீங்கள் புரிந்து கொண்டால் ஃபில்டர் ஐப் புரிந்துகொள்வது மிகவும் எளிதானது ஒரு ஐடியல் லோ பாஸ் ஃபில்டர் இன் அலைவரிசைபேண்ட் வித் ஒரு சீரான ஐடியல் லோ பாஸ் ஃபில்டர் இன் அலைவரிசை fc க்கு சமம் எனவே பேண்ட் வித் fc க்கு சமம் லோ பாஸ் ஃபில்டர் இன் கிரிட்டிக்கல் ஃபிரீயூன்சி Xc R இன் போது நிகழ்கிறது மேலும் இது fc 1 2 Π RC சூத்திரத்தைப் பயன்படுத்தி கணக்கிடப்படலாம் அதாவது நான் ஒரு ஃபில்டர் ஐ வடிவமைத்தால் என்னிடம் என்ன இருக்கும் ஒரு மின்தடை ஒரு மின்தேக்கி பின்னர் எனக்கு அவுட்புட் வோல்டேஜ் Vo இருக்கும் அதாவது சி ஆர் மற்றும் சிக்னல் எனவே R இன் மதிப்பைப் பொறுத்து C இன் மதிப்பைப் பொறுத்து எனது முக்கியமான ஃபிரீயூன்சிகளைத் தேர்ந்தெடுக்கலாம் கிரிட்டிக்கல் ஃபிரீயூன்சி என்பது அட்டென்யேஷன்தொடங்கும் ஃபிரீயூன்சி ஆகும் நாம் சரியாக பார்த்தோம் இந்த மைனஸ் 3 டி பியை இது போன்றதாக நாம் கருதினோம் இல்லையா ஆகவே லோ பாஸ் ஃபில்டர் இன் கிரிட்டிக்கல் ஃபிரீயூன்சி ஆர் சி ஃபில்டர் எக்ஸ் ஆர் க்கு சமமாக இருக்கும்போது நிகழ்கிறது மற்றும் ஃபார்முலா எஃப் சி 1 2 Π ஆர் சி fc 12 Π RC ஐப் பயன்படுத்தி கணக்கிட முடியும் எனவே இங்கே வரை நாம் லோ பாஸ் ஃபில்டர் ஐப் பார்த்தோம் ஆனால் அவை பாசிவ் ஃபில்டர்கள் நாம் இந்த சர்க்யூட் க்கு மட்டும் பார்ப்பது எங்கே ரெசிஸ்டர் மற்றும் கெபாசிட்டர் உள்ளதோ அதுவே ஆகும்சரியா இப்போது லோ பாஸ் ஆக்டிவ் ஃபில்டர் ஐப் பார்க்கிறோம் நீங்கள் லோ பாஸ் ஆக்டிவ் ஃபில்டர்யைக் கொண்டிருக்கும்போது நீங்கள் ஒரு பெருக்கி ஆம்ப்ளிபையர் வைத்திருக்க வேண்டும் பெருக்கி ஆம்ப்ளிபையர் என்றால் என்ன ஆம்ப்ளிபையர் என்பது யூனிட்டி கேயின் ஆம்ப்ளிபையர் ஐத் தவிர வேறில்லை நாம் OP Amp ஐக் கண்டோம் சரியா OP Amp இன் சர்க்யூட் பார்த்தோம் ஒரு பஃபர் ஆகப் பயன்படுத்தப்பட்டதைப் பார்த்தோம் யூனிட்டி கேயின் ஆம்ப்ளிபையர் அல்லது தொடர் மின்னழுத்தி வோல்டேஜ் பின்தொடர்பவர் ஃபால் ஓவர் இந்த மூன்று விஷயங்களும் மூன்று விஷயங்களும் ஒரே சர்க்யூட்தான் இது இங்கே சரியாகக் காட்டப்பட்டுள்ளது பஃபர் யூனிட்டி கேயின் ஆம்ப்ளிபையர் அல்லது தொடர் மின்னழுத்தி எனவே இப்போது எனது ஆர் சி வடிப்பானான லோ பாஸ் வடிப்பானுடன் யூனிட்டி கேயின் ஆம்ப்ளிபையர் ஐ இணைத்தால் அது எனது ஆக்டிவ் வடிப்பானாக மாறும் முதல் வரிசை பஸ்ட் ஆர்டர் லோ பாஸ் ஆக்டிவ் ஃபில்டர் ஆர் ஃபில்டர் நிலையைக் கொண்டுள்ளது இது தலைகீழ் அல்லாத நான் இன்வடிங் ஒப்ரேஷனல் ஆம்ப்ளிபையர் இன் உள்ளீட்டிற்கு இன்புட் ற்கு லோ ஃபிரீயூன்சி பகுதியை வழங்குகிறது ஒப்ரேஷனல் ஆம்ப்ளிபையர் இன் தலைகீழ் அல்லாத நான் இன்வடிங் டெர்மினல் லுக்கு சிக்னல் பயன்படுத்தப்படுகிறது எனவே இது ஆர் சி ஃபில்டர் VO என்பது கிரவுண்டைப் பொறுத்தவரை வெளியீடுஅவுட்புட் இங்கே எதுவும் குறிப்பிடப்படவில்லை என்றால் கிரவுண்ட் இருக்கிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள் பின்னர் கிரவுண்டைப் பொறுத்தவரை இது உருவாக்கப்படும் ஒரு வோல்டேஜ் ஆகும் இது ஒப்ரேஷனல் ஆம்ப்ளிபையர் இன் தலைகீழ் அல்லாத நான் இன்வடிங் டெர்மினல் லுக்கு அளிக்கப்படுகிறது முதல் வரிசை பஸ்ட் ஆர்டர் லோ பாஸ் ஃபில்டர் மற்றும் இரண்டு ஆக்டிவ் ஃபில்டர் ஆர் ஃபில்டர் நிலையைக் கொண்டிருக்கின்றன இது தலைகீழ் அல்லாத நான் இன்வடிங் ஒப்ரேஷனல் ஆம்ப்ளிபையர் இன் உள்ளீட்டிற்கு இன்புட் ற்கு லோ ஃபிரீயூன்சி பகுதியை வழங்குகிறது ஆம்ப்ளிபையர் என்பது ஒரு தொடர் மின்னழுத்தி அல்லது பஃபர் அல்லது யூனிட்டி கேயின் ஆம்ப்ளிபையர் என கட்டமைக்கப்படுகிறது இது டிசி கேயின் 1 ஐ அளிக்கிறது ஏ வி 1 AV1 எனவே ஆர் சி ஃபில்டர் 1 க்கு குறைவான டி சி கேயின் ஐக் கொண்டிருக்கும் ஆனால் நீங்கள் யூனிட்டி கேயின் ஆம்ப்ளிபையர்யைப் பயன்படுத்தும்போது அதற்கு டிசி கேயின் 1 ஆக இருக்கும் இந்த உள்ளமைவின் நன்மை என்னவென்றால் ஒப் ஆம்பின் உயர்ஹை இன்புட் இம்பிடிடென்ஸ் ஃபில்டர் அவுட்புட் இன் அதிகப்படியான சுமையேற்றத்தைத் தடுக்கிறது அதே நேரத்தில் அதன் லோ அவுட்புட் இம்பிடிடென்ஸ் ஒரு ஃபில்டர் கட் ஆஃப் ஃபிரீயூன்சி புள்ளியை லோட் இன் மின்மறுப்பை இம்பிடிடென்ஸ் ஐ மாற்றுவதன் மூலம் பாதிக்கப்படுவதைத் தடுக்கிறது முதல் நன்மை அதிக இன்புட் இம்பிடிடென்ஸ் ஆகும் இது அதிகப்படியான சுமையேற்றத்தைத் தடுக்கும் இரண்டாவதாக லோ அவுட்புட் இம்பிடிடென்ஸ் ஆகும் இது ஒரு ஃபில்டர் கட் ஆஃப் ஃபிரீயூன்சி லோட்களின் இம்பிடிடென்ஸ் இன் மாற்றங்களால் பாதிக்கப்படுவதைத் தடுக்கிறது இதை நான் மேலும் இணைத்து லோட்களை மாற்றினால் அது பாதிக்கப்படாது ஏனெனில் இந்த குறிப்பிட்ட பெருக்கியின் லோ அவுட்புட் இம்பிடிடென்ஸ் எனக்கு உள்ளது நீங்கள் லோட் மின்தடையத்தை ரெசிஸ்டர் ஐ மாற்றினால் அது ஃபில்டர் ரெஸ்பான்ஸ் ஐ பாதிக்காது இந்த உள்ளமைவு வடிப்பானுக்கு நல்லநிலைத்தன்மையை ஸ்டபிலிடி வழங்கும் அதே வேளை இது ஒரு பெரிய குறைபாட்டைக் கொண்டுள்ளது எனவே இதில் குறைபாடு என்னவென்றால் அதற்கு வோல்டேஜ் கேயின் இல்லை நீங்கள் எந்த வோல்டேஜ் ஐப் பயன்படுத்தினாலும் அது உங்கள் ஃபில்டர் இன் அவுட்புட் ஆகும் எனவே vf என்பது ஃபில்டர்யின் அவுட்புட் என்று நான் கூறுவேன் பின்னர் Vout vf ஐ ஒத்ததாக சிமிளர் ஆக இருக்கும் ஏனெனில் வோல்டேஜ் கேயின் 1 ஆகும் ஏனெனில் இது ஒரு யூனிட்டி கேயின் ஆம்ப்ளிபையர் ஒப்ரேஷனல் ஆம்ப்ளிபையர்யின் அவுட்புட் இல் உண்மையில் வோல்டேஜ் கேயின் இல்லை இருப்பினும் வோல்டேஜ் கேயின் யூனிட்டி என்றாலும் சக்தி பவர் கேயின் மிக அதிகமாக உள்ளது ஏனெனில் இது வோல்டேஜ் ஐப் பின்பற்றினாலும் அது மின்னோட்டத்தையும் அதிகரிக்கும் எனவே சக்தி பவர் மிக அதிகமாக உள்ளது அதாவது அவுட்புட் இம்பிடிடென்ஸ் அதன் இன்புட் மின்மறுப்பை இம்பிடிடென்ஸ் ஐ விட மிகக் குறைவு 1 ஐ விட அதிகமான வோல்டேஜ் கேயின் தேவைப்பட்டால் நீங்கள் பின்வரும் சர்க்யூட் ஐ பயன்படுத்தலாம் இந்த சர்க்யூட் இல் பெருக்கத்துடன் ஆம்ப்ளிபையர் ஆக்டிவ் லோ பாஸ் ஃபில்டர் உள்ளது இங்கே நான் தலைகீழ் அல்லாத நான் இன்வடிங் பெருக்கியை ஆம்ப்ளிபையர் இணைத்துள்ளேன் எனவே சர்க்யூட்க்கான ஃபிரீயூன்சி ரெஸ்பான்ஸ் ஆர் ஃபில்டர் ஐப் போலவே இருக்கும் தவிர பாஸ் பேண்ட் கேயின் AF மூலம் வெளியீட்டின் வீச்சு அவுட்புட் ஆம்ப்ளிட்டியூட் அதிகரிக்கப்படுகிறது எனவே 1 R2 R1 இன் DC கேயின் எங்களிடம் உள்ளது R2 இன் மதிப்பை மாற்றுவதன் மூலமும் R1 இன் மதிப்பை மாற்றுவதன் மூலமும் இந்த குறிப்பிட்ட ஃபில்டர் சர்க்யூட்களின் கேயின் ஐ என்னால் தீர்மானிக்க முடியும் இதனால் இது பெருக்கத்துடன் ஆம்ப்ளிபையர் ஆக்டிவ் லோ பாஸ் ஃபில்டர் ஆக மாறுகிறது இந்த பாடத்திட்டத்தின் முடிவில் நீங்கள் ஃபில்டர் சர்க்யூட்கள் ஒப்ரேஷனல் ஆம்ப்ளிபையர் ஐப் பயன்படுத்தி அனலாக் சர்க்யூட்கள் MOSFET ஐப் பயன்படுத்துதல் மற்றும் பலவற்றை வடிவமைக்க முடியும் எனவே திரும்பிச் செல்வோம் இங்கே AF என்பது ஃபில்டர் இன் பாஸ் பேண்ட் கேயின் f என்பது இன்புட் சிக்னல்யின் ஃபிரீயூன்சி fc என்பது வெட்டு கட் ஆஃப் ஃபிரீயூன்சி எனவே லோ பாஸ் ஃபில்டர் இன் செயல்பாட்டை சரிபார்க்க முடியும் எனவே மிகக் குறைந்த ஃபிரீயூன்சிகளில் fc ஐ விட f குறைவாக இருக்கும் எனது அவுட்புட் Vout by Vin AFக்கு சமமாக இருக்கும்

எனது எஃப்f எஃப்சியை fc விடக் குறைவாக இருந்தால் இந்த குறிப்பிட்ட விஷயத்தில் என் Vout AF தவிர வேறொன்றுமில்லை எஃப்f எஃப்சிfcக்கு சமமாக என் AV என்பது Vout by Vin ஆக இருக்கும் இது AF root அல்லது 0 7 AF ஆகும் அதிக ஃபிரீயூன்சியில் இது AF ஐ விட குறைவாக இருக்கும் ஆகவே ஆக்டிவ் லோ பாஸ் ஃபில்டர் 0 ஹெர்ட்ஸிலிருந்து ஹை ஃபிரீயூன்சி கட் ஆப் பாயிண்ட் எஃப் சிfc வரை நிலையான கான்ஸ்டன்ட் கேயின் AF ஐக் கொண்டுள்ளது Fc இல் கேயின் AF 0 707 ஆகும் மேலும் fc க்குப் பிறகு ஃபிரீயூன்சி அதிகரிக்கும் போது நிலையான கான்ஸ்டன்ட் விகிதத்தில் கேயின் குறைகிறது இந்த வரைபடம் கிராஃப் காண்பிப்பதைப் போன்றது இது இது ஒரு கேயின் மற்றும் ஃபிரீயூன்சி வரைபடம் கிராஃப் ஹெர்ட்ஸில் எஃப் சிfc ஃபிரீயூன்சி வழங்கப்படுகிறது டெசிபல் அடிப்படையில் கேயின் வழங்கப்படுகிறது எனவே ஃபிரீயூன்சி பத்து மடங்கு அதிகரிக்கும் போது அதாவது வோல்டேஜ் கேயின் 10 ஆல் வகுக்கப்படுகிறது பின்னர் எஃப் சிfc மாறிலியில் கான்ஸ்டன்ட் குறைகிறது கேயின் குறைவு என்ன ஒவ்வொரு முறையும் ஃபிரீயூன்சி அதிகரிக்கும் போது 10 வரை கேயின் குறைகிறது கேயின் 20 டெசிபல்களால் குறைக்கப்பட்டால் ஒவ்வொரு முறையும் ஃபிரீயூன்சி 10 ஆல் அதிகரிக்கப்படுகிறது ஃபில்டர் சர்க்யூட்களைக் கையாளும் போது சர்க்யூட்க்கான பாஸ் பேண்ட் கேயின் இன் அளவு பொதுவாக டெசிபல்களில் அல்லது வோல்டேஜ் கேயின் இன் செயல்பாட்டில் வெளிப்படுத்தப்படுகிறது மேலும் இந்த குறிப்பிட்ட சமன்பாடு இது வழங்கப்படுகிறது நீங்கள் இங்கே காணலாம் வோல்டேஜ் இன் அளவு மேக்னெட்யூட் A என்பது 20log Vout Vin அல்லது டெசிபல்களில் வோல்டேஜ் இன் 3 dB அளவிற்கு சமம் எனவே 3 dB 20 log க்கு சமம் 0 707 Vout Vin எனவே லோ பாஸ் ஆக்டிவ் ஃபில்டர்யின் போது வோல்டேஜ் கேயின் இன் அளவிற்கான மேக்னெட்யூட் சூத்திரத்தை நீங்கள் எவ்வாறு பெறலாம் இப்போது இரண்டாவது வரிசையில் செகண்ட் ஆர்டர் லோ பாஸ் ஆக்டிவ் ஃபில்டர் ஐப் பார்ப்போம் எனவே இப்போது நான் இன்னும் ஒரு மின்தேக்கியையும் இன்னும் ஒரு மின்தடையையும் அதிகரித்தால் அது இரண்டாவது வரிசையாக செகண்ட் ஆர்டர் மாறும் இரண்டு ஆர் உள்ளன மற்றும் இரண்டு சி உள்ளன கேயின் அப்படியே உள்ளது Av 1 R2R1 ஒற்றை வரிசைக்கு ஃபஸ்ட் ஆர்டர் முந்தைய ஃபிரீயூன்சி சூத்திரம் fc 1 2 π நான் இதைப் பயன்படுத்தினால் எனது ஃபிரீயூன்சி சூத்திரம் இது ஆகிறது fc 12 π√ R1C1R2C2 எனவே இந்த விஷயத்தில் fc 1 2 π √R3R4C1C2 எனவே எனக்கு R3 R4 மற்றும் C1 C2 இருந்தால் என் fc 1 2 π √ R2C2 or fc 1 2 πRC நான் சொல்வது என்னவென்றால் இந்த சர்க்யூட் ஐ நீங்கள் பார்த்தால் மற்றும் கிரிட்டிக்கல் ஃபிரீயூன்சிற்கான சூத்திரத்தைக் கண்டால் கிரிட்டிக்கல் ஃபிரீயூன்சிற்கான சூத்திரம் fc 1 2 π √R3R4C1C2 இது இந்த குறிப்பிட்ட சர்க்யூட் தலைகீழ் அல்லாத பெருக்கி நான் இன்வாட்டிங் உள்ளது தலைகீழ் அல்லாத பெருக்கியின் கேயின் Av 1 R2 R1 ஃபிரீயூன்சி சூத்திரம் fc 12 π√ R1C1R2C2 இப்போது இந்த குறிப்பிட்ட விஷயத்தில் எனக்கு R3 R4 மற்றும் C1 C2 இருந்தால் என் fc 1 2 π √ R2C2 அதாவது fc 1 2 πRC இது எனது முதல் வரிசை ஃபஸ்ட் ஆர்டர் லோ பாஸ் ஆக்டிவ் ஃபில்டர் ஐப் போன்றது கிரிட்டிக்கல் ஃபிரீயூன்சி சூத்திரம் ஃபஸ்ட் ஆர்டர் லோ பாஸ் ஆக்டிவ் ஃபில்டர் ஐப் போன்றது முதல் லோ பாஸின் பாசிவ் ஃபில்டர் ஐப் போலவே கூடுதல் ஆர் சி நெட்வொர்க்கைப் பயன்படுத்துவதன் மூலம் ஆக்டிவ் ஃபில்டர் ஐ இரண்டாவது லோ பாஸ் ஆக்டிவ் ஃபில்டர் ஆக மாற்றலாம் ஸ்டாப் பேண்ட் ரோல் ஆஃப் வீதம் முதல் வரிசையின் ஃபஸ்ட் ஆர்டர் இரு மடங்காக இருக்கும் என்பதைத் தவிர இரண்டாவது வரிசை செகண்ட் ஆர்டர் லோ பாஸ் ஆக்டிவ் ஃபில்டர் இன் ஃபிரீயூன்சி ரெஸ்பான்ஸ் முதல் வரிசைக்கு ஃபஸ்ட் ஆர்டர் ஒரே மாதிரியான identical ஐடெண்டிகல் தாகும் அதாவது முதல் வரிசை ஃபஸ்ட் ஆர்டர் லோ பாஸ் ஃபில்டர் ஐக் கண்டால் ரோல் ஆஃப் விகிதம் ஒரு தசாப்தத்திற்கு டிகேட்ற்கு 20 dB ஆக இருப்பதைக் காண்பீர்கள் இரண்டாவது வரிசை செகண்ட் ஆர்டர் லோ பாஸ் ஃபில்டர் இன் விஷயத்தில் எனது ரோல் ஆஃப் வீதம் ஒரு தசாப்தத்திற்கு டிகேட்ற்கு 40 dB ஆக இருக்கும் அதுதான் எழுதப்பட்டுள்ளது ரோல் ஆஃப் விகிதம் அதிகரிக்கிறது ஆகவே நான் ரோல் ஆஃப் வீதத்தை அதிகரித்துக்கொண்டே இருந்தால் இந்த ரெஸ்பான்ஸ் இதைப் போலவே இருக்கும் இன்னும் எனது ரோல் ஆஃப் விகிதம் அதிகரித்து வருகிறது ரெஸ்பான்ஸ் இதுவாக இருக்கும் இது எனது சிறந்த ரெஸ்பான்ஸ் இது இப்படி இருக்க வேண்டும் சரியா எனவே ரோல் ஆஃப் விகிதத்தை அதிகரிப்பது என்பது எனது உண்மையான ரெஸ்பான்ஸ் எனது சிறந்த ஐடியல் ரெஸ்பான்ஸ் உடன் நெருங்கி வருகிறது என்பதாகும் நீங்கள் வரைபடத்தைத் திட்டமிடும்போது எப்போதும் நினைவில் கொள்ளுங்கள் y அச்சு என்பது டெசிபல்களில் இருக்கக்கூடிய கேயின் x அச்சு ஃபிரீயூன்சி இது உங்கள் கிரிட்டிக்கல் ஃபிரீயூன்சி fc இது உங்கள் ஃபிரீயூன்சி f எப்போதும் ஹெர்ட்ஸில் இருக்கும் எனவே நீங்கள் ஹெர்ட்ஸை எழுத வேண்டும் நீங்கள் கேயின் ஐ எழுத வேண்டும் எப்போதும் அலகு யூனிட்ஸ் எழுத வேண்டும் எப்போதும் நீங்கள் வரைபடத்தைத் திட்டமிடும்போது அலகுகளை யூனிட்ஸ் மிக முக்கியமாக எழுத வேண்டும் அடுத்த ஸ்லைடிற்கு செல்வோம் அதாவது ஃபிரீயூன்சி ரெஸ்பான்ஸ் இரண்டாவது வரிசை செகண்ட் ஆர்டர் பாஸ் ஃபில்டர் முதல் வரிசைக்கு ஃபஸ்ட் ஆர்டர் ஒத்ததாக இருக்கிறது தவிர ஸ்டாப் பேண்ட் ரோல் ஆஃப் வீதம் ஃபஸ்ட் ஆர்டர் லோ பாஸ் ஃபில்டர் இன் இரு மடங்காக இருக்கும் அதாவது ஒரு தசாப்தத்திற்கு டிகேட்ற்கு 40 டி எனவே இரண்டாவது லோ பாஸ் ஆர்டர் ஃபில்டர்களுக்கு வடிவமைப்புகள் தேவை எனவே இது சர்க்யூட் மற்றும் இது சூத்திரம் இப்போது நான் இதைப் பயன்படுத்தினால் எனக்கு ஒரு அடுக்கு கேஸ் கேடட் வோல்டேஜ் கேயின் உள்ளது ஹை ஆர்டர் ஃபில்டர்களை உருவாக்க ஒரு ஃபில்டர் சர்க்யூட்களுக்கு அடுக்கும்போது ஃபில்டர் இன் ஒட்டுமொத்த கேயின் ஒவ்வொரு கட்டத்தின் தயாரிப்புக்கும் சமம் எடுத்துக்காட்டாக கேயின் இன் நிலை 10 ஆகவும் கேயின் இன் நிலை 32 ஆகவும் இருக்கலாம் மூன்றாம் கட்டத்தின் கேயின் 100 ஆக இருக்கலாம் சரியா எனவே எடுத்துக்காட்டாக எனது ஃபில்டர்களை அடுக்குவதும் எனது முதல் நிலை 10 ஆகவும் இரண்டாம் நிலை 32 ஆகவும் மூன்றாம் நிலை 100 ஆகவும் இருந்தால் இவை சரியான கேயின் என்றால் ஒட்டுமொத்த கேயின் 32000 ஆக இருக்கும் ஏனெனில் 10 முதல் 32 முதல் 100 வரை சரியானது AV Av1 x Av2 x Av3 எனவே Av 10 முதல் 32 வரை 100 32000 க்கு சமம் எனவே டெசிபல் 20 லாக் 32000 இல் Av 90 டி எனவே நான் 90 டி பியைக் கண்டால் 90 என்பது 20 30 மற்றும் 40 ஐத் தவிர வேறொன்றுமில்லை 90 டிபி சுமார் 20 டி மற்றும் 30 டி பி மற்றும் 40 டி பியாக இருக்கும் ஃபில்டர்கள் ஃபில்டர்கள் விஷயத்தில் மிகவும் எளிதான கேஸ் கேடட் வோல்டேஜ் கேயின்கள் இப்போது 1 RC முதல் 2 RC வரை 3 RC ஆக இருக்கும் சரியான எண்ணிக்கையிலான ஃபில்டர் துருவங்களை போல்களை அடுக்குவதன் கேஸ் கேட் மூலம் ஃபில்டர்களின் எண்ணிக்கையை அதிகரிக்க முடியும் இங்கே நீங்கள் 3 ஆர் மற்றும் சி களைக் காணலாம் 1 ஆர் சி 2 ஆர் சி மற்றும் 3 ஆர் சி அதாவது இது மூன்று போல்கள் அல்லது மூன்றாம் வரிசை லோ பாஸ் ஃபில்டர் மூன்று துருவங்களுடன் போல்களுடன் ஃபில்டர்யை எளிதில் பெற ஒரு துருவ ஃபில்டர்களைக் கொண்ட இரு துருவ ஃபில்டர்யை சேர்த்து கேஸ் கேட் செய்யவும் லோ பாஸ் ஃபில்டர் இன் உதாரணத்தை இப்போது பார்ப்போம் எனவே இந்த சர்க்யூட் கொடுக்கப்பட்டுள்ளது என்பதை இங்கே காண்கிறீர்கள் எனவே கேள்வி என்னவென்றால் 2 கிலோஹெர்ட்ஸ் அதிக கட் ஆஃப் ஃபிரீயூன்சிக்கு லோ பாஸ் ஃபில்டர் ஐ வடிவமைக்கவும் எனவே கட் ஆஃப் ஃபிரீயூன்சி எஃப் க்கு ஒரு ஃபில்டர் ஐ வடிவமைக்க வேண்டும் என்ன 2 கிலோஹெர்ட்ஸ் பாஸ் பேண்ட் கேயின் 2 என கொடுக்கப்பட்டுள்ளது சரியா உள்ளீடு இன்புட் எங்கே தலைகீழ் அல்லாத நான் இன்வடிங் முனையத்தில் டெர்மினல் லுக்கு உள்ளீடு இன்புட் இங்கே உள்ளது எனவே இது தலைகீழ் அல்லாத நான் இன்வடிங் பெருக்கி போல் தெரிகிறது சரியா எனவே தலைகீழ் அல்லாத நான் இன்வடிங் பெருக்கி டி சி கேயின் 1 பிளஸ் பின்னூட்டம் ஃபீட்பேக் Rf மற்றும் Ri1 பிளஸ் Rf by Ri இது நமக்கு தெரியும் எனவே fc க்கு R வழங்கப்படுகிறது R என்பது R 1 கிலோ ஓம் ஆகும் சி யும் கொடுக்கப்பட்டுள்ளது fc 1 2πRC கிரிட்டிக்கல் ஃபிரீயூன்சிற்கான லோ பாஸ் ஃபில்டர் இன் சூத்திரம் என்ன fc 1 2 πRC நாம் அதை அழகாக அறிவோம் பின்னர் சி ற்கு சமம் என்னவென்றால் C 1 2πRfc எனவே நீங்கள் இதை தீர்க்கும்போது நீங்கள் மதிப்பை மாற்றும்போது fc இன் மதிப்பு உங்களுக்குத் தெரியும் R இன் மதிப்பு உங்களுக்குத் தெரியும் பின்னர் நீங்கள் C 79 57 நானோ ஃபராட் பெறுவீர்கள் அல்லது இதன் மதிப்பு சரியானது தேவையான பாஸ் பேண்ட் கேயின் 2 ஆகும் எனவே இதன் பொருள் எங்களிடம் சூத்திரம் உள்ளது 1 Rf Ri 2 சரி 2 1 Rf Ri இப்போது அப்படியானால் அதாவது எனது Rf Ri Ri 1 2 1 சரியாக இருக்கும் இப்போது என் ஆர் எஃப் Rf என்ன எனக்குத் தெரியாது நாம் அதை சரியாக வடிவமைக்க வேண்டும் சரியா ஏனென்றால் லோ பாஸ் ஃபில்டர் இன் வடிவமைப்பு இப்போது இந்த விஷயங்கள் கொடுக்கப்படவில்லை என்று வைத்துக்கொள்வோம் உங்களுக்கு R இன் மதிப்பு மட்டுமே வழங்கப்படுகிறது உங்களுக்கு R மதிப்பு மட்டுமே வழங்கப்படுகிறது சரியா அல்லது அதுவும் கொடுக்கப்படவில்லை அதுவும் கொடுக்கப்படவில்லை என்று சொல்லலாம் பின்னர் ஃபில்டர்யை எவ்வாறு சரியாக வடிவமைக்க முடியும் இந்த குறிப்பிட்ட சிக்கலை நான் உங்களுக்கு வழங்கினால் உங்களிடம் 2 கிலோஹெர்ட்ஸ் ஃபிரீயூன்சி எஃப்சி fc மற்றும் 2 இன் கேயின் உள்ளது அதன் அடிப்படையில் நீங்கள் ஃபில்டர் ஐ எவ்வாறு வடிவமைக்க முடியும் எனவே இப்போது நமக்குத் தெரியும் fc 1 2 πRC 1 கிலோ ஓமுக்கு சமமாக ஆர் R என்று சொல்லலாம் பின்னர் சி கண்டுபிடிக்கலாம் பின்னர் நீங்கள் ஆர் க்கு மதிப்பை பதிலாக மாற்ற முடியும் மற்றும் சி கிடைக்கிறது இப்போது 1 Rf Ri என்பது Rf மற்றும் Ri இன் மதிப்பை மாற்றும்போது உங்கள் தலைகீழ் அல்லாத நான் இன்வடிங் பெருக்கி கேயின் ஆகும் எனவே Rf மற்றும் Ri இன் மதிப்பு நமக்குத் தெரியாது ஆனால் கேயின் இன் மதிப்பு நமக்குத் தெரியும் எனவே Rf Ri 1 க்கு சமமாக இருக்கும் என்பதை நாம் அறிவோம் ஏனென்றால் 1 பிளஸ் Rf by Ri 2 க்கு சமம் எனவே Rf Riஎன்பது 2 1 க்கு சமம் அது 1 ஆக இருக்கும்

அதனால் அதாவது Rf என்பது Ri க்கு சமமாக இருக்க வேண்டும் நாம் எந்த மதிப்பையும் எடுக்கலாம் 10 கிலோ ஓம்ஸ் என்று சொல்லலாம் எனவே இப்போது உங்களிடம் Rf Ri C R இன் மதிப்பு உள்ளது பின்னர் இந்த குறிப்பிட்ட மதிப்புகளின் அடிப்படையில் இந்த லோ பாஸ் ஆக்டிவ் ஐ வடிவமைக்க முடியும் இன்னும் ஒரு உதாரணத்தை எடுத்துக் கொள்வோம் உங்களுக்கு R 3 3 கிலோ ஓம் சி 0 047 மைக்ரோஃபாரட் இருக்கும் ஒரு சர்க்யூட் வழங்கப்பட்டால் Ri 27 கிலோ ஓம் ஆர் எஃப்Rf 20 கிலோ ஓம் பாஸ் பேண்ட் கேயின் Ao இல் அதிக ஃபிரீயூன்சி கட் ஆஃப் அல்லது fh ஐக் கணக்கிடுங்கள் கட் ஆஃப் ஃபிரீயூன்சிகளை நாம் கண்டுபிடிக்க வேண்டும் அதனால் fcfh12πRC இப்போது நான் R 3 3 கிலோ ஓம் 0 047 மைக்ரோஃபாரட் என்று மதிப்புகளை மாற்றுகிறேன் எனவே பதில் fh 1 026 கிலோஹெர்ட்ஸ் இப்போது பேண்ட்பாஸ் கேயின் ஐக் கண்டுபிடிக்கும்படி கேட்கப்படுகிறேன் இது தலைகீழ் அல்லாத நான் இன்வடிங் பெருக்கி பேண்ட் பாஸ் கேயின் Rf Ri நமக்குத் தெரியும் மதிப்பை மாற்றவும் நீங்கள் கேயின் ஐக் காண்பீர்கள் 1 லோ பாஸ் ஆக்டிவ் ஃபில்டர் இன் கேயின் ஐ நீங்கள் காண்பீர்கள் மதிப்புகள் கொடுக்கப்பட்டால் நீங்கள் ஒரு சர்க்யூட் வடிவமைக்க முடியும் ஒரு சர்க்யூட் கொடுக்கப்பட்டால் நீங்கள் மதிப்புகளைக் கண்டுபிடிக்கலாம் ஃபில்டர்யின் மதிப்புகள் என்ன கட் ஆஃப் ஃபிரீயூன்சி கேயின் மின்தடையங்கள் ரெசிஸ்டர்ஸ் மின்தேக்கிகள் கெப்பாசிட்டர்ஸ் போன்றவை எனவே இந்த குறிப்பிட்ட அத்தியாயத்தில் லோ பாஸ் ஃபில்டர் ஐக் கண்டோம் பாசிவ் ஃபில்டர் ஆக்டிவ் ஃபில்டர் மற்றும் சில எடுத்துக்காட்டுகளைப் பார்த்தோம் அடுத்த அத்தியாயத்தில் ஒப்ரேஷனல் ஆம்ப்ளிபையர் ஐப் பயன்படுத்தி ஹை பாஸ் ஆக்டிவ் ஃபில்டர்களை எவ்வாறு வடிவமைக்க முடியும் என்பதைப் பார்ப்போம் அடுத்த வகுப்பில் நான் உங்களைப் பார்ப்பேன் அதுவரை நீங்கள் உங்களை கவனித்துக் கொள்ளுங்கள் வருகிறேன்